நாம் ஏற்கனவே விட்டுவிட்ட தலைப்புகளில் ஒன்று ஒற்றை பேஸ் தூண்டல் மோட்டார் ஆகும் வீட்டு பயன்பாடுகளில் பரவலாகப் பயன்படுத்தப்படும் மோட்டர்களில் இதுவும் ஒன்றாகும் நீங்கள் எந்தவொரு வீட்டையும் பார்த்தால் பொதுவாக எந்தவொரு வீட்டிலும் குறைந்தது ஒரு டஜன் ஒற்றை பேஸ் தூண்டல் மோட்டார்கள் அல்லது ஒற்றை பேஸ் மோட்டார்கள் பயன்படுத்தப்படுகின்றன உதாரணமாக நீங்கள் மிக்சர் கிரைண்டரைப் பார்த்தால் நாங்கள் ஒற்றை பேஸ் தொடர் மோட்டாரைப் பயன்படுத்துகிறோம் இது உண்மையில் உலகளாவிய மோட்டார் என்று அழைக்கப்படுகிறது பின்னர் நாம் பயன்படுத்தும் அனைத்து விசிறிகளும் அவை அனைத்தும் ஒற்றை பேஸ் தூண்டல் மோட்டார் நீங்கள் உண்மையில் ஹேர் ட்ரையர் அல்லது சில ஷேவர்ஸைப் பார்த்தால் அவற்றில் பலவற்றை கை துரப்பணம் செய்கிறீர்கள் கை பயிற்சிகள் பொதுவாக உலகளாவிய மோட்டார் ஆகும் அதேசமயம் இவை அனைத்தும் பொதுவாக ஒற்றை பேஸ் தூண்டல் லான் மூவர்ஸ் மீதமுள்ள நீர் உந்தி மோட்டரைப் பார்த்தால் அவை அனைத்தும் ஒற்றை கட்ட தூண்டல் மோட்டார் எனவே இது மிகவும் போட்டி நிறைந்த சந்தை பொதுவாக நீங்கள் சாதாரண சந்தை விலையைப் பார்த்தால் நீங்கள் செயல்திறனை மிகப்பெரிய அளவில் அதிகரித்தாலும் ஆனால் விலை சற்று அதிகரித்தாலும் யாரும் இந்த வகையான ஒற்றை பேஸ் தூண்டல் மோட்டாரை வாங்க தயாராக இருக்க மாட்டார்கள் எனவே அது உண்மையில் அந்த அர்த்தத்தில் ஒரு போட்டி சந்தை இப்போது ஒற்றை பேஸ் தூண்டல் மோட்டார் எவ்வாறு இயங்குகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே தலைப்புகளை பின்வருமாறு பார்க்கப்போகிறோம் முதலில் நாம் கட்டுமானத்தைப் பார்ப்போம் பின்னர் இரட்டை சுழலும் புலக் கோட்பாட்டின் அடிப்படையில் இயக்கக் கொள்கையைப் பார்ப்போம் நாங்கள் மூன்று பேஸ் தூண்டல் மோட்டரைப் பற்றி விவாதிக்கும் போது சுழலும் புலக் கோட்பாட்டை ஏற்கனவே பார்த்தோம் பின்னர் நாம் சமமான சுற்று பார்ப்போம் முறுக்கு சக்தி போன்றவற்றிற்கான வெளிப்பாடுகளைப் பார்ப்போம் இதற்குப் பிறகு OC மற்றும் SC சோதனையைப் பார்ப்போம் இயந்திரத்தின் அளவுருக்களை எவ்வாறு தீர்மானிப்பது இறுதியாக சில தொடக்க முறைகளைப் பார்ப்போம் ஒற்றை பேஸ் தூண்டல் மோட்டாரை பற்றித் தவிர வேறொன்றுமில்லை எனவே இந்த விரிவுரையின் போது விவாதிக்கப்படவிருக்கும் தலைப்புகள் இவை கட்டுமானத்தைப் பொருத்தவரை பொதுவாக ஸ்டேட்டரில் நாம் வைத்திருக்கும் முறுக்கு என்பது ஒற்றை பேஸ் ஆக விநியோகிக்கப்படும் முறுக்கு ஆகும் எனவே இது இரண்டு துருவ கட்டுமானமாக இருந்தால் இது போன்ற இடங்கள் முழுவதிலும் முறுக்கு விநியோகிக்கப் போகிறேன் எனவே இந்த பக்கம் புள்ளி மின்னோட்டத்தை சுமந்து செல்வதாகவும் இந்த பக்கம் குறுக்கு மின்னோட்டத்தை சுமக்கப் போகிறது என்றும் சொல்லலாம் இப்போது நான் 2 துருவ கட்டுமானத்தைக் காட்டுகிறேன் இப்போது அது டாட் கரண்ட் மற்றும் குறுக்கு மின்னோட்டமாக இருப்பதால் நான் ஸ்டேட்டர் ஃப்ளக்ஸ் பெறப்போகிறேன் இதை இந்த திசையில் பார்க்காமல் இங்கே ஒரு ரோட்டார் வைத்திருந்தேன் ரோட்டார் 3 பேஸ் மோட்டரின் ஸ்குறில் கேஜ் ரோட்டருடன் Squirrel cage rotor மிகவும் ஒத்திருக்கிறது எனவே நான் ரோட்டரின் வெளிப்புற சுற்றளவில் ஸ்குறில் கேஜ் பார் ஐ அமைக்கப் போகிறேன் அது அதே வழியில் குறுகிய சுற்றுகளாக இருக்கப் போகிறது நான் உண்மையில் இங்கே உட்கார்ந்திருக்கும் குறுகிய சுற்று இறுதி ரிங்களைக் கொண்டிருக்கலாம் எனவே இவை அனைத்தும் பொதுவாக அலுமினியத்தால் ஆனவை நாங்கள் தாமிரத்தை ஒற்றை பேஸ் தூண்டல் மோட்டரில் பயன்படுத்துவதில்லை ஏனெனில் தாமிரம் அதிக விலை கொண்டது எனவே பொதுவாக நாம் அலுமினியத்தைப் பயன்படுத்துகிறோம் இது 3 பேஸ் 2 பேஸ் ஒற்றை பேஸ் 4 துருவங்கள் 2 துருவங்கள் 8 துருவங்கள் எதுவாக இருந்தாலும் நன்றாக வேலை செய்ய முடியும் எனவே இந்த கட்டுமானத்தை நான் இங்கே காட்டிய குறுக்கு வெட்டு காட்சியை நாங்கள் பெறப்போகிறோம் இப்போது மிகத் தெளிவாக இது ஒரு பல்சேட்டிங் எம் MMF ஐ பல்சேட் செய்வதன் மூலம் நான் சொல்வது என்னவென்றால் இது Ө 0 என்று நான் சொன்னால் இது Ө 180 ஆகும் எனவே நான் வரைந்தால் உண்மையில் எம் எஃப் இதைப் போலவே இருக்கும் எனவே இது Ө 0 இது Ө 90 மற்றும் இது Ө 270 ஆக இருக்கும் இது Ө 360 என்று சொல்லலாம் எனவே இதைத்தான் நாம் வரைந்துள்ளோம் எனவே இது ஒரு குறிப்பிட்ட எம் எஃப் அல்லது ஃப்ளக்ஸ் ஆகும் இப்போது நான் இன்னொன்றைப் பார்த்தால் தற்போதைய அளவு குறைந்திருக்கலாம் இது அளவு குறையும் போது அதே ஃப்ளக்ஸ் இருக்கப் போகிறது மேலும் இது ஒரு சைனூசாய்டல் மின்னோட்டமாக இருப்பதால் நேரம் சரியாகச் செல்லும்போது ஃப்ளக்ஸில் மேலும் குறைப்பு இருக்கும் இது ஒரு ஒற்றை பேஸ் மின்னோட்டம் என்பதை நினைவில் கொள்க ஒரு கட்டத்தில் அது முற்றிலும் 0 ஆக மாறும் சிறிது நேரம் கழித்து மின்னோட்டம் தலைகீழாகத் தொடங்கும் எனவே இது போன்ற ஒன்றை நாம் ஃப்ளக்ஸ் என்று காணலாம் பின்னர் அது உயர்ந்ததாகிவிடும் அடிப்படையில் ஃப்ளக்ஸ் அளவு மாறப்போகிறது எனவே ஃப்ளக்ஸ் அளவு மாறுகிறது ஆனால் அது நிலையான ஃப்ளக்ஸ் ஆகும் இது ஒரு நிலையான ஃப்ளக்ஸ் இது அடிப்படையில் சுழலவில்லை இப்போது ரோட்டரைப் பொருத்தவரை ரோட்டார் இந்த பல்சேட்டிங் எம் எஃப் ஐக் காண்கிறது இதன் காரணமாக இதுவும் தூண்டப்பட்டிருக்கும் மேலும் தூண்டப்பட்ட ஃப்ளக்ஸ் அசல் ஃப்ளக்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை எதிர்க்கும் எனவே ரோட்டார் ஃப்ளக்ஸ் எதிர் திசையில் இருக்கும் ஆனால் இந்த இரண்டிற்கும் இடையிலான கோணத்தைப் பார்த்தால் அது 180 டிகிரி ஆகும் எனவே உற்பத்தி செய்யப்படும் முறுக்கு என்ன என்பதை நான் பார்க்க முயற்சித்தால் Torque sXr அதாவது அவற்றுக்கிடையேயான சைன் கோணத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே நான் இயந்திரத்தின் தொடக்கத்தைப் பார்க்கும்போது அது 0 ஆக இருக்கும் எனவே நான் தொடங்குவதற்கு எந்த ஏற்பாடும் செய்யாவிட்டால் ஒரு ஒற்றை பேஸ் தூண்டல் மோட்டரில் எந்த தொடக்க முறுக்குநிலையையும் பெற முடியாது ஏனென்றால் ஸ்டேட்டரில் எனக்கு ஒரு பல்சேட்டிங் ஃப்ளக்ஸ் இருப்பதால் ரோட்டரில் அதனுடன் தொடர்புடைய பல்சேட்டிங் ஃப்ளக்ஸ் உள்ளது இது சரியாக எதிர்மாறாக இருக்கிறது எனவே அவற்றுக்கிடையேயான கோணம் 180 டிகிரி மட்டுமே இருக்கும் எனவே என்னால் எந்த முறுக்குவிசையும் பெற முடியாது இந்த குறிப்பிட்ட ஒற்றை பேஸ் தூண்டல் மோட்டாரின் கட்டுமானத்தைப் பொருத்தவரை நீங்கள் கவனிக்க விரும்பும் ஒரு முக்கிய அம்சம் ஒற்றை பேஸ் மோட்டார் மற்றும் 3 பேஸ் மோட்டரின் கேஜ் ரோட்டார் கட்டுமானத்திற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை இப்போது நான் உண்மையில் இந்த பல்ஸ் ஐப் பார்த்தால் எம் எஃப் அல்லது ஃப்ளக்ஸ் இது ஒரு பெரிய அளவைக் கொண்டிருக்கக்கூடும் என்று நான் சொன்னேன் பின்னர் அது குறையும் குறையும் மேலும் குறையும் அது 0 ஆக மாறும் பின்னர் அது எதிர் திசையில் அதிகரிக்கத் தொடங்கும் இதைத்தான் நான் காலத்தைப் பொறுத்து சொன்னேன் நான் நேரத்தைப் பார்த்தால் இது எப்படி மாறப்போகிறது இதுதான் வழி என்றால் இதை நான் ஓரளவு கற்பனை செய்து பார்க்க முடியும் இந்த மொத்த அளவு சில φm என்றால் என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியும் இரண்டு φm2 ஃப்ளக்ஸ் உள்ளன மற்றும் 1 கடிகார திசையில் சுழல்கிறது மற்றொன்று எதிர்ப்பு கடிகார திசையில் சுழல்கிறது இரண்டும் நிலையான நிலையில் இருக்கும்போது தற்போது இதன் விளைவாக இந்த மதிப்பு இருமடங்காக இருக்கும் இது t 0 அல்லது ωt0என்று சொல்வோம் ωt30 இல் என்ன நடக்கிறது என்று நான் பார்த்தால் நான் இவைகளை 30 டிகிரி களால் இடம் பெயர்க்கப் போகிறேன் இது 30 டிகிரி களால் இடம்பெயர்ந்தது ஏனெனில் அது எதிர் திசையில் சுழல்கிறது இது 30 டிகிரி மற்றும் இது 30 டிகிரி ஆகும் எனவே நான் பெறப்போவது இது m2 மற்றும் இது m2 எனவே நான் m2cos 30 மற்றும் m2cos 30 ஐப் பெறப் போகிறேன் இவை இரண்டும் ஒன்றாக சேர்க்கப்பட்டுள்ளன இதன் விளைவாக இது இருக்கும் இதன் விளைவாக இது மட்டுமே இருக்கும் இதன் விளைவாக இருக்கும் எனவே 30 டிகிரி யில் நான் பெறப்போவது 2m2cos 30 0 866m இப்போது நான் இதைப் பார்க்க முயற்சித்தால் ωt30 நான் ωt60 ஐப் பார்த்தால் இதேபோல் எழுதலாம் இதை நான் நடுப்பகுதியில் வைத்திருக்கப் போகிறேன் நான் இந்த பக்கத்தை உண்மையில் 60 டிகிரி இடப்பெயர்ச்சியைக் கொண்டிருக்கப் போகிறேன் இந்த பக்கமும் 60 டிகிரி இடப்பெயர்ச்சியைக் கொண்டுள்ளது எனவே இதன் விளைவாக நான் அதைப் பார்க்க முயற்சித்தால் நான் இதைப் போன்ற ஒன்றைப் பெறப்போகிறேன் எனவே இதன் விளைவாக இதுபோன்று இருக்கும் எனவே இது 2m2cos 60 m2ஆக இருக்கும் 90 ஐ இந்த இரண்டு விஷயங்களும் ஒருவருக்கொருவர் சரியாக எதிர்க்கின்றன என்பதை நினைவில் கொள்க இது ωt90° இல் உள்ளது எனவே இதன் விளைவாக 0 இருக்கும் ஆகவே நான் 2 இன் ஃப்ளக்ஸ் ஸைப் பார்க்க முயற்சித்தால் நாங்கள் பேசியது உண்மையாகிறது அவை ஒவ்வொன்றும் m2 எதிர் புலன்களில் சுழலும் கடிகார திசையில் ஒன்று எதிர்ப்பு கடிகார திசையில் ஒன்று Φ 180 ஆகும்போது அவை இரண்டும் உண்மையில் கீழ் பார்க்கப்படுவதையும் நீங்கள் காணலாம் இவை இரண்டும் m2 ஆக இருக்கும் இது உண்மையில் ωt180°இல் உள்ளது எனவே இதன் விளைவாக எதிர்மறை திசையில் பை எம் இருக்கும் இது இந்த குறிப்பிட்ட காலத்திற்கு ஒத்திருக்கிறது ஆகவே இரண்டு சுழலும் காந்தப்புலங்களை நான் கருத்தில் கொண்டால் ஒவ்வொன்றும் காந்தப்புலத்தின் அசல் அளவின் பாதி அளவைக் கொண்டிருப்பதைக் கருத்தில் கொண்டால் காந்தப்புலத்தின் உச்சம் அது ஒரு கட்ட பல்சேட்டிங் புலத்திற்கு சமமாக இருக்கும் எனவே ஒற்றை பேஸ் தூண்டல் மோட்டாரை நாம் பகுப்பாய்வு செய்யும் போது அதை நாம் சுழலும் காந்தப்புலம் எடுத்துக்கொள்வது போல் பகுப்பாய்வு செய்வோம் சுழலும் காந்தப்புலம் ஒவ்வொன்றும் m2 அளவு மற்றும் இரண்டு மூன்று கட்ட தூண்டல் மோட்டார்கள் ஒவ்வொன்றையும் எதிர் திசையில் m2 அளவைக் கொண்டுள்ளோம் மேலும் ரோட்டார் அதற்கு எவ்வாறு வினைபுரியும் என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ளப் போகிறோம் எனவே நான் மூன்று பேஸ் தூண்டல் மோட்டார் பண்புகளைப் பார்த்தால் நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாம் பொதுவாக இதை இப்படி வரைகிறோம் ஆகவே இது ஏபிசி கட்ட வரிசைக்கு ஒத்ததாகவோ அல்லது முன்னோக்கி சுழலும் காந்தப்புலத்தை கடிகார திசையிலோ அல்லது எதிர்ப்பு கடிகார திசையிலோ சொல்லலாம் ωs மற்றொன்றிலிருந்து மீண்டும் எடுக்கப் போகிறோம் ஆனால் இது உண்மையில் தலைகீழாக இருக்கும் சுழலும் காந்தப்புலம் இது ஏசிபி வரிசை அல்லது இது தலைகீழ் சுழலும் காந்தப்புலம் இப்போது நான் பார்த்தால் இது வேக அச்சு மற்றும் இது முறுக்கு அச்சு எனவே நான் 0 புள்ளிக்கு சமமான வேகத்தைப் பார்த்தால் இந்த இரண்டு முறுக்குவிசைகளும் ஒருவருக்கொருவர் சமமாக இருக்கப் போகிறது இதை நான் Tf என்று அழைத்தால் இதை எல்லாம் Tb முன்னோக்கி முறுக்கு மற்றும் தலைகீழ் முறுக்கு அல்லது பின்தங்கிய முறுக்கு எனக் கூறினால் ω 0 இல் Tf Tb எனவே எனக்கு எந்த நிகர தொடக்க முறுக்கு இருக்காது இதன் காரணமாக இந்த இயந்திரம் என்னிடம் இருக்காது எனவே ஒற்றை பேஸ் தூண்டல் மோட்டார் இயல்பாகவே சுய தொடக்கமல்ல அது சொந்தமாக தொடங்க முடியாது ரயில்வே பெட்டியிலும் எல்லாவற்றிலும் நீங்கள் பலமுறை பார்த்திருப்பீர்கள் பல பேன்கள் ஓடத் தொடங்க மாட்டார்கள் ஆனால் நீங்கள் அதை ஒரு திசையில் தள்ளினால் அது இயங்கத் தொடங்கும் அதாவது நீங்கள் ஒரு ஆரம்ப முறுக்குவிசையை வழங்கினால் அதை இயக்க முடியும் ஏனென்றால் இந்த இரண்டு முறுக்குகளின் விளைவாக நான் பார்த்தால் அனைத்து ஒற்றை கட்ட தூண்டல் மோட்டார் இந்த இரண்டு புலங்களையும் கொண்டிருக்கும் இது முன்னோக்கி மற்றும் இது தலைகீழ் இரண்டும் இருக்கும் எனவே நிகர முறுக்கு இந்த இரண்டின் விளைவாக இருக்கும் எனவே நான் விளைவை வரைந்தால் தலைகீழாக முன்னோக்கி இல் இருந்து கழிக்க வேண்டும் இதை நான் ஓரளவு வரைய முடியும் நான் அடிப்படையில் இது போன்ற சில முறுக்கு விசைகளை பெற போகிறேன் எனவே முறுக்கு எப்படி இருக்கும் இது விளைவாக முறுக்குவிசையாக இருக்கும் எனவே நான் ஒரு சுழற்சியை முன்னோக்கி அல்லது தலைகீழ் திசையில் கொடுக்கும் தருணத்தை நீங்கள் காணலாம் எனக்கு சில அளவு முறுக்குவிசை கிடைக்கிறது இதன் காரணமாக மோட்டார் வேகத்தை எடுக்க முடியும் பொதுவாக ஒற்றை பேஸ் தூண்டல் மோட்டார்கள் 1 கிலோவாட் மதிப்பீட்டிற்குக் குறைவாக இருக்கும் மிகவும் நிலையான மதிப்பீடுகள் 0 25 HP 0 5 HP 1 HP மற்றும் பல அவற்றில் பல உண்மையில் சிறிய மோட்டார்கள் எனவே கடத்திகள் மிகவும் மெல்லியதாக இருக்கும் எனவே எதிர்ப்பு அதிகமாக இருக்கும் என்று பொருள் அதாவது செப்பு இழப்புகள் அதிகமாக இருக்கும் அதாவது செயல்திறன் குறைவாக இருக்கும் ஒற்றை பேஸ் தூண்டல் மோட்டர்களில் பெரும்பாலானவை 50 சதவீதத்திற்கும் குறைவான செயல்திறனைக் கொண்டிருக்கும் ஒற்றை பேஸ் தூண்டல் மோட்டரின் செயல்திறனைப் பற்றி யாரும் அதிகம் கவலைப்படுவதில்லை ஏனெனில் நீங்கள் ஒரு சிறந்த வடிவமைப்பை உருவாக்குவதன் மூலம் அவற்றின் செயல்திறனை மேம்படுத்த விரும்பினால் செலவு சற்று அதிகரித்தாலும் யாரும் உங்கள் மோட்டாரை வாங்கப் போவதில்லை இது மிகவும் போட்டி நிறைந்த சந்தை ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 1653 எனவே நாம் உண்மையில் மோட்டாரை பகுப்பாய்வு செய்யும் போது அது நான் சொன்ன தூண்டல் மோட்டருக்கு ஒத்ததாகும் எனவே தூண்டல் மோட்டரில் பொதுவாக நம்மிடம் R1 X1 உள்ளது நமக்கு Xm இருக்கும் நாம் பொதுவாக ஆர் யையும் வைத்திருப்போம் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் எளிமைக்காக ஒற்றை கட்ட தூண்டல் மோட்டரின் விஷயத்தில் Rc யை புறக்கணிக்கப் போகிறோம் மேலும் ஸ்டேட்டரில் இணைக்கப்பட்டுள்ள எதிர்ப்பு மதிப்பு பொதுவாக உயர்ந்த மெல்லிய கம்பிகள் என்பதால் அதுதான் காரணம் இப்போது ரோட்டரைப் பொருத்தவரை ரோட்டரை 2 பகுதிகளாகப் பிரிக்க வேண்டும் ஒன்று முன்னோக்கி ஒத்திருக்கிறது மற்றொன்று தலைகீழ் சுழலும் காந்தப்புலத்துடன் தொடர்புடையது எனவே R2 மற்றும் X2 பொதுவாக ரோட்டார் மின்தடையங்கள் மற்றும் எதிர்வினைகள் என்று நான் சொன்னால் அல்லது ஸ்டேட்டர் பக்கமாகக் குறிப்பிடப்பட்டால் அது R21மற்றும் X21ஆகும் முன்னோக்கிக்கு நான் R212 மற்றும் X212 ஐ எடுத்துக்கொள்வேன் இதேபோல் தலைகீழ் R21 2 X21 2 ஐ எ எடுத்துக்கொள்வோம் ஏனெனில் இரண்டுமே முன்னோக்கி மற்றும் தலைகீழ் சுழலும் காந்தப்புலங்களால் சமமாக பாதிக்கப்படுகின்றன இப்போது என் இயந்திரம் இந்த திசையில் சுழல்கிறது என்றால் அது ωr திசையில் சுழல்கிறது என்று சொல்லலாம் நான் முன்னோக்கி சுழலும் காந்தப்புலத்தைப் பார்க்கிறேன் என்றால் அது ஏபிசி வரிசைக்கு இந்த கடிதத்தை சுழற்றக்கூடும் நான் தலைகீழ் சுழலும் காந்தப்புலத்தைப் பார்க்கிறேன் என்றால் அது ωs ஆக இருக்கும் இது ACB பேஸ் வரிசைக்கு ஒத்ததாகும் எனவே முன்னோக்கி சுழலும் புலத்துடன் தொடர்புடைய சீட்டை கணக்கிட முயற்சித்தால் s r2s என நான் எழுத வேண்டும் இது தூண்டல் மோட்டரின் இயல்பான பாய்ச்சலுடன் மிகவும் ஒத்திருக்கிறது இது sf இதை எளிமைக்காக s என அழைக்கிறேன் ωs r s2 s ஆக இருக்கும் தலைகீழ் சுழலும் காந்தப்புலத்துடன் தொடர்புடைய Sb என்றால் என்ன என்பதை நான் கணக்கிட முயற்சிக்க வேண்டும் எனவே அவை ஒவ்வொன்றிற்கும் ஒத்த 2 வெவ்வேறு சிலிப்களை நான் பெறப்போகிறேன் மூன்று கட்ட தூண்டல் மோட்டரில் நாங்கள் முன்பு எழுதியதை நீங்கள் நினைவு கூர்ந்தால் நாங்கள் R21s ஐ எழுதப் பயன்படுத்தினோம் இங்கே நாம் R212 களை எழுத வேண்டும் இப்போது நான் Xm ஐ 2 பகுதிகளாக பிரிக்கப் போகிறேன் இது முன்னோக்கி பாய்ச்சலுடன் ஒத்திருக்கிறது மற்றும் இது தலைகீழ் பாய்ச்சலுடன் ஒத்திருக்கிறது ரோட்டார் அளவுருவாக நான் எதை வரைந்தாலும் மீண்டும் முன்னோக்கி பக்கத்திற்கும் பின்தங்கிய பக்கத்திற்கும் ஒத்ததாக வரையப் போகிறேன் இதை நான் R1 மற்றும் X1 ஆக நன்றாக வரைய முடியும் இல்லையெனில் இதை நான் R12 X12 என எழுதலாம் இதேபோல் இங்கேயும் இதை நான் R12 மற்றும் X12 என வரையலாம் எனவே இதை நான் இப்படி வரைய முடியும் இது R212s என்று இங்கே எழுதுகிறேன் இது X21s ஆகும் அதாவது இந்த மின்னழுத்தம் Ef உடன் ஒத்ததாக இருக்கும் அல்லது முன்னோக்கி சுழலும் காந்தப்புலத்தை சார்ந்த தூண்டப்பட்ட EMF இதேபோல் இது Eb ஆக இருக்கும் இது சுழலும் காந்தப்புலம் தூண்டப்பட்ட ஈ எஃப் இப்போது இது R212 ஆக இருக்கும் இப்போது இது X212ஆக இருக்கும் மின்னழுத்தம் V1 இங்கு பயன்படுத்தப்படும் ஒற்றை பேஸ் தூண்டல் மோட்டரின் ஒட்டுமொத்த சமமான சுற்று இதுவாகும் மூன்று கட்ட தூண்டல் மோட்டார் சமமான சுற்றுடன் முன்னோக்கி மற்றும் தலைகீழ் சுழலும் காந்தப்புலத்திலிருந்து இதை நாம் பெற்றுள்ளோம் இப்போது சக்தி வெளிப்பாடுகளை எவ்வாறு பெறுவது என்று பார்ப்போம் நான் இந்த முழு மின்மறுப்பையும் முன்னோக்கி பக்க மின்மறுப்பாக இங்கு கிடைக்கும் இதேபோல் தலைகீழ் பக்க மின்மறுப்பாக இங்கு கிடைக்கும் எனவே நான் Zf RfjXf jR212sjX212jX212R212sjX21Xm2 அதை சொல்ல முடியும் எனவே இது எனது zf ஆக இருக்கும் எனவே இதேபோல் Zb என்றால் என்ன என்பதை என்னால் எழுத முடியும் ZbRbjXb jR2122 sjX212jX212R212jX21Xm2 இப்போது மோட்டார் சில I1 இன் மின்னோட்டத்தை வரைகிறது என்று நான் சொன்னால் ஒரே மின்னோட்டம் எல்லா இடங்களிலும் பாய்கிறது எனவே நான் PgfI12Rf என்று சொல்ல முடியும் இது முன்னோக்கி சுழலும் காந்தப்புலத்துடன் தொடர்புடைய ரோட்டரால் எடுக்கப்படும் சக்தி இதேபோல் Pgb இது உண்மையில் தலைகீழ் சுழலும் அல்லது பின்தங்கிய சுழலும் காந்தப்புல உள்ளீட்டு சக்தியாகும் இது PgbI12Rbஆக இருக்கும் இப்போது Pgf Pgb உண்மையில் காற்று இடைவெளியில் அல்லது சக்தி இடைவெளியில் கிடைக்கும் சக்தியாகக் கிடைக்கிறது எனவே காற்று இடைவெளி சக்தி இதை நான் இப்படி அழைக்க முடியும் இப்போது Pgf Pgb கிடைக்கும் இயந்திர சக்தியாக இருக்கும் இப்போது நான் இதைப் பற்றி பேசலாம் Pgf PgbsTorque இப்போது மிகத் தெளிவாக இது ஒரு பிரேக்கிங் டார்க்காக இருக்கும் அதேசமயம் இது மோட்டாரிங் டார்க்காக இருக்கும் எனவே ஒற்றை கட்ட தூண்டல் மோட்டார் எப்போதும் மோட்டார் முறுக்குடன் பிரேக்கிங் முறுக்குவிசை கொண்டிருக்கும் நான் உதவ முடியாது இது எப்போதும் இருக்கும் இதன் காரணமாக இந்த மோட்டரில் நான் ஒரு நல்ல செயல்திறனைப் பெறப்போவதில்லை எனவே முன்னோக்கி முறுக்கு மட்டுமே கொண்ட மூன்று பேஸ் மோட்டார் செயல்திறன் உடைக்கும் முறுக்கு இல்லை எனவே மூன்று பேஸ் மோட்டார் செயல்திறன் எப்போதும் ஒரு பேஸ் மோட்டார் செயல்திறனை விட அதிகமாக இருக்கும் மேலும் ஒரு விஷயத்தை நான் சொல்ல முடியும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒற்றை பேஸ் மோட்டார் விஷயத்தில் நாம் உண்மையில் இது போன்ற ஓரளவு மின்னழுத்தத்தைப் பார்க்கிறோம் இது பயன்படுத்தப்படும் மின்னழுத்தம் தற்போதைய சில கோணங்களால் பின்தங்கியிருக்கும் எனவே நான் V மற்றும் I ஐ பெருக்க முயற்சித்தால் நான் நிச்சயமாக இங்கே சில எதிர்மறை சக்தியைப் பெறப்போகிறேன் நான் இங்கே நேர்மறை சக்தியைப் பெறப் போகிறேன் மீண்டும் இங்கே எதிர்மறை சக்தி இங்கே நேர்மறை சக்தி மற்றும் இங்கே எதிர்மறை சக்தி இது சக்தியாக இருக்கும் எனவே இது சக்தி என்றால் சக்தி ஆசிலேசட் ஆகும் அது ஒரு நிலையான சக்தி அல்ல இப்போது வேகத்தை இயந்திர நேர மாறிலி கொண்டிருப்பதால் நான் பார்த்தால் வேகம் கிட்டத்தட்ட ஒரு மாறிலி போன்றது இந்த 20 மில்லி விநாடி காலத்திற்குள் நான் அதைப் பார்க்க முயற்சித்தால் வேகம் கிட்டத்தட்ட ஒரு மாறிலி போல இருக்கும் எனவே முறுக்கு என்னவென்று பெற முயற்சித்தால் TPω எனவே அது நிச்சயமாக ஆசிலேசன்களைக் கொண்டிருக்கும் எனவே நீங்கள் முறுக்குவிசையைப் பார்த்தால் முறுக்கு சில நேர்மறையான கூறுகளைக் கொண்டிருக்கும் இது போன்ற எதிர்மறை கூறு இருக்கும் முறுக்கு எப்படி இருக்கும் முறுக்கு ஒரு நிலையான முறுக்கு அல்ல இதன் காரணமாக தண்டுக்கு பெரிய அதிர்வுகள் இருக்கும் எனவே பொதுவாக பெரிய சக்தி திறன் மோட்டர்களில் இதுபோன்ற அதிர்வுகளை நாங்கள் ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள மாட்டோம் எனவே ஒற்றை பேஸ் தூண்டல் மோட்டார்கள் அதிக திறன் பயன்பாடுகளுக்கு ஒருபோதும் பயன்படுத்தப்படுவதில்லை ஏனெனில் முதலில் செயல்திறன் மிகவும் குறைவாக உள்ளது இது சுய தொடக்கமல்ல மேலும் நான் அதிர்வுகளைக் கொண்டிருக்கப் போகிறேன் தண்டுகளில் தொடர்ந்து அதிக திறன் பயன்பாடுகளில் அதிர்வுகளை பொறுத்துக்கொள்ள முடியாது ஸ்லைடு நேரம் 2824 ஐப் பார்க்கவும் இப்போது ஒற்றை பேஸ் தூண்டல் மோட்டார்கள் அளவுருக்களை எவ்வாறு தீர்மானிப்பது என்பதைப் பார்ப்போம் நாங்கள் ஏற்கனவே மூன்று பேஸ் தூண்டல் மோட்டருக்கு இதை விரிவாக செய்துள்ளோம் எனவே இதை மிக வேகமாக செய்ய முடியும் நான் எந்தவிதமான சுமை நிலையிலும் இல்லை என்று சொல்லலாம் எப்படியாவது நான் மோட்டாரைத் தொடங்கினேன் தொடக்க முறைகளைப் பற்றி நான் இன்னும் பேசவில்லை நான் மோட்டாரைத் தொடங்கினேன் மோட்டாரைத் தொடங்கிய பிறகு நான் அதை எந்த சுமையிலும் இயக்கவில்லை நான் V0 I0 மற்றும் W0 ஐ அளவிட முயற்சிக்கிறேன் சுற்று வரைபடத்தையும் காண்பிக்கிறேன் நான் ஒரு ஒற்றை பேஸ் விநியோகத்தை உண்மையில் 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் ஒற்றை பேஸ் சப்ளை செய்யப் போகிறேன் இதுதான் நான் பெறப்போகும் மாறுபாடு மாறுபாட்டிலிருந்து நான் அதை ஒற்றை பேஸ் தூண்டல் மோட்டருக்கு பீடு செய்யப் போகிறேன் ஒற்றை பேஸ் தூண்டல் மோட்டார் பொதுவாக இதுபோன்று காட்டப்படுகிறது ஒரு மெயின் வைண்டிங் உள்ளது நான் இதை M மற்றும் MM என வெறுமனே காட்ட போகிறேன் நான் இப்போது காட்டாத வோல்ட் மீட்டர் மற்றும் அம்மீட்டரை நிச்சயமாக இணைக்க வேண்டும் எனவே நான் அம்மீட்டரைக் காட்ட வேண்டும் இதன் மூலம் ஒரு வோல்ட் மீட்டரை இணைக்க முடியும் நிச்சயமாக ஒரு வாட்மீட்டரும் வேண்டும் வாட்மீட்டர் இங்கே உள்ளது இது அழுத்தம் சுருள் இது தற்போதைய சுருள் இப்போது நான் நிச்சயமாக ரோட்டரையும் காட்ட வேண்டும் இங்கே என் ரோட்டார் உள்ளது பொதுவாக தூண்டல் மோட்டருக்கு துணை வைண்டிங் என்று ஒன்று இருக்கும் சிறிது நேரத்திற்குள் இதைப் பற்றி பேசுவோம் ஆனால் இது துணை வைண்டிங் அல்லது ஸ்டார்டர் ஆகும் இது இயந்திரத்தைத் தொடங்குவதற்கானது இது பொதுவாக ஒரு சுவிட்ச் மற்றும் மின்தேக்கியையும் கொண்டிருக்கும் மின்தேக்கி என்பது துணை வைண்டிங் மின்னோட்டத்தில் சில பேஸ் மாற்றங்களை உருவாக்குவதற்கானது இது மோட்டார் துவங்கியவுடன் திறக்கப்படும் சுவிட்ச் ஆகும் சுற்றுக்கு நான் நிச்சயமாக துணை வைண்டிங் வைத்திருக்க வேண்டியதில்லை ஆரம்பத்தில் மட்டுமே எனக்கு இது தேவைப்படும் பின்னர் நான் அதை திறக்க முடியும் இப்போது இது ஒற்றை பேஸ் தூண்டல் மோட்டார்கள் இல்லை சுமை சோதனைக்கு ஒத்த சுற்று வரைபடம் எனவே இது மெயின் வைண்டிங் இப்போது எனக்கு கிடைத்தது V0 I0 மற்றும் W0 இந்த நிபந்தனையின் கீழ் வேகம் ஒத்திசைவு வேகத்திற்கு அருகில் உள்ளது அதாவது s ≈0 ஆனால் ≈0 எனவே நீங்கள் உண்மையில் சமமான சுற்றுக்கு மீண்டும் ஒரு முறை மிகத் தெளிவாகப் பார்த்தால் இந்த பகுதி நிச்சயம் சுமக்கப் போகிறது மன்னிக்கவும் இது ரெசிஸ்டன்ஸ் மற்றும் இது இண்டக்டன்ஸ் நான் அதை வேறு வழியில் வரைந்தேன் பரவாயில்லை ஆனால் இது அடிப்படையில் ரெசிஸ்டன்ஸ் ஐக் கொண்டிருக்கப்போகிறது அது R212 மற்றும் 2 s2 ஏனெனில் s≈0 எனவே நான் இங்கே அளவாக R214 ஐ வைத்திருக்கப் போகிறேன் அதனால் சுமை நிலை பற்றி நான் பேசும்போது இது தொடக்க நிலையில் உள்ளது எனவே எந்த சுமை நிபந்தனையிலும் இது R214 ஆக இருக்க வேண்டும் எனவே நான் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் எனக்குR21 மதிப்பு இல்லையென்றால் W0 மத்தியில் எவ்வளவு சிதறடிக்கப்படுகிறது பின்தங்கிய சுழலும் காந்தப்புல சுற்றுகளில் எவ்வளவு சிதறடிக்கப்படுகிறது என்று என்னால் கூற முடியாது எனவே நான் உண்மையில் Wo Io2R2l4 என்று சொல்ல வேண்டும் இது நோ லோடு இழப்பு உண்மையில் நான் Io2R1 ஐக் கழிக்க வேண்டும் ஏனெனில் இது ஒரு சிறிய அளவு அல்ல சுமை இழப்பு எதுவுமில்லை என்பதைப் பெற நான் இந்த இரண்டு அளவுகளையும் W0 இலிருந்து கழிக்க வேண்டும் ஏனெனில் I0 தானே மொத்த மதிப்பிடப்பட்ட மின்னோட்டத்தின் ஒரு நல்ல பகுதியாக இருக்கும் I0 பொதுவாக மதிப்பிடப்பட்ட மின்னோட்டத்தின் 60 முதல் 70 சதவிகிதம் இருக்கும் எனவே இதை நான் முற்றிலும் புறக்கணிக்க முடியாது அதுதான் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்ட காரணம் இந்த R1 மற்றும் R2 உண்மையில் குறுகிய சுற்று சோதனை அல்லது தொகுதி ரோட்டார் சோதனையிலிருந்து மட்டுமே தீர்மானிக்கப்படும் நான் விரைவில் மற்ற கணக்கீட்டிற்கு வருவேன் எனவே தொகுதி ரோட்டார் சோதனையில் வேகம் 0 ஆக இருக்கும் நான் இணைக்க தேவையில்லை துணை சுற்றுகளை இணைக்க வேண்டாம் அல்லது துணை வைண்டிங் சுற்றுடன் இணைக்க வேண்டாம் பின்னர் தானாகவே நான் காட்டியதை சுவிட்ச் திறந்திருந்தால் நான் இயந்திரத்தை தொடங்க அனுமதிக்க மாட்டேன் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்திலும் நாம் அடிப்படையில் சுற்றுக்கு ஒத்ததாக இருக்கப் போகிறோம் நான் இங்கே மாறுபாட்டைக் கொண்டிருக்கப் போகிறேன் இது ஒற்றை பேஸ் 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் வழங்குகின்றது நான் ஒரு அம்மீட்டரைப் பெறப் போகிறேன் நான் ஒரு வாட்மீட்டரைப் பெறப் போகிறேன் அதை மெயின் வைண்டிங் குடன் இணைக்கப் போகிறேன் நிச்சயமாக என் ரோட்டார் இங்கே சும்மா உட்கார்ந்திருக்கிறது அது சுழலப் போவதில்லை இப்போது இது தற்போதைய சுருள் இது அழுத்தம் சுருள் மற்றும் நான் இங்கே மின்னழுத்தத்தை அளவிடப் போகிறேன் எனவே நான் இங்கு Wsc Vsc மற்றும் Isc கிடைக்கிறது இந்த நிபந்தனையின் கீழ் பிளாக் ரோட்டார் நிலை ஏனெனில் ω m0 s1 இது அடிப்படையில்ω s ω mω s1 இவை இரண்டும் 1ஆகும் எனவே இரண்டு சமமான சுற்றுகளை R22R22s முழுவதுமாக இணைக்க முடியும் என்பதை நீங்கள் காணலாம் எனவே மூன்று பேஸ் தூண்டல் மோட்டார் விஷயத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்பது போன்ற ஒற்றை சமமான சுற்று என இதை நான் வரையலாம் எனவே நான் WscVscIsccos Φ sc என எதைப் பெற்றாலும் அதைச் சொல்ல முடியும் எனவே இந்த cos Φ sc என்ன என்பதை நான் சொல்ல முடியும் cos Φ sc VscIsczsc என தீர்மானிக்கப்படுகிறது எனவே zsc cos Φ sc R1R2l இதேபோல் ZscX1X2l கிட்டத்தட்ட இருவரும் ஒருவருக்கொருவர் சமமானவர்கள் என்று நான் கருதலாம் அதனால் நான் சொல்ல முடியும் Zsccos sc 2R1 Zsccos sc 2R2l எனவே நான் நேரடியாக மதிப்புகளைப் பெற முடியும் R1R21X1X21 இன் மதிப்புகளைப் பெற்றவுடன் இந்த வெளிப்பாட்டிலிருந்து சுமை இழப்பு எதுவுமில்லை என்பதை நான் உண்மையில் உணர முடியும் எனவே W0 I02R2l I02R1Wn என்று சொல்ல முடியும் ஒருமுறை எனக்கு நோ லோடு பவர் Pn கிடைத்தவுடன் மீதமுள்ள விஷயங்களை நேரடியாக செய்ய முடியும் என்னிடம் Vo இருக்கிறது எனவே நான் v02RcWn என்று சொல்லலாம் எனவே Rc Rcv02n என்னவென்று என்னால் பெற முடியும் ஆகவே Rc கிடைத்தவுடன் Xm பெறுவது மிக எளிது நான் V0RcIcஎன்று சொல்லலாம் இதிலிருந்து நாம் I02 Ic2Im மற்றும் V0ImXm என்று கூறலாம் எனவே நான் எல்லாவற்றையும் பெற்றுள்ளேன் எனக்கு Xm கிடைத்துள்ளது எனக்கு Rc கிடைத்துள்ளது மேலும் R1 R l X1 X l கிடைத்துள்ளன அவை அனைத்தும் தொகுதி ரோட்டார் சோதனை மற்றும் சுமை சோதனை இல்லாமல் ஊகிக்கப்பட்டுள்ளன இந்த விஷயங்களை நான் பெற்றவுடன் இந்த வெளிப்பாடுகள் அனைத்தையும் பயன்படுத்தி எந்தவித சிரமமும் இல்லாமல் அனைத்து செயல்திறன் அளவுருக்களையும் கணக்கிட முடியும் ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 3905 இப்போது கடைசி ஆனால் குறைந்தது அல்ல ஒற்றை பேஸ் தூண்டல் மோட்டார்களின் ஆரம்ப முறைகளில் சிலவற்றைப் பார்க்கிறோம் ஒற்றை பேஸ் தூண்டல் மோட்டர்களில் சுமை சிறியதாக இருந்தாலும் இயந்திரமும் உண்மையில் மினியேச்சர் செய்யப்படுகிறது நாம் சில தொடக்க முறைகளைக் கொண்டிருக்க வேண்டும் அது தானாகவே தொடங்குகிறது எனவே பொதுவாக நீங்கள் துணை வைண்டிங் களைப் பார்த்தால் எனது மெயின் வைண்டிங் இது போன்ற அச்சைக் கொண்டிருக்கும் என்று நான் சொன்னால் இது எல்லாம் புள்ளி மற்றும் இது எல்லாம் குறுக்கு எனவே மெயின் வைண்டிங் அச்சு ஃப்ளக்ஸ் போன்று இருக்க வேண்டும் துணை வைண்டிங் அச்சு எப்போதும் 90 டிகிரி யில் இருக்கும் எனவே நான் அதை ஒரு செறிவான வைண்டிங் எனக் காட்டினால் நான் இது போன்ற மெயின்வைண்டிங் காட்டுகிறேன் என்றால் இது போன்ற துணை வைண்டிங் காட்ட வேண்டும் எனவே இது M MM இது A AA ஆகும் அவை 90 டிகிரி யில் இருக்கும் ஆனால் நான் விரும்புவது இந்த குறிப்பிட்ட இயந்திரத்தை இரண்டு பேஸ் தூண்டல் மோட்டார் போல செய்ய விரும்புகிறேன் இரண்டு பேஸ் தூண்டல் மோட்டார் பொதுவாக இரண்டு வைண்டிங் களைக் கொண்டிருக்கும் மூன்று பேஸ் தூண்டல் மோட்டரில் மூன்று வெவ்வேறு வைண்டிங் குகள் இருக்கும் அவற்றின் பேஸ் ஒன்றுக்கொன்று 120 டிகிரி மூலம் மாற்றப்படும் இங்கே இரண்டு வைண்டிங் குகள் ஒன்றுக்கொன்று 90 டிகிரி க்கு மாற்றப்படும் அதைத்தான் இங்கே துல்லியமாக செய்துள்ளோம் இந்த இரண்டும் ஒன்றுக்கொன்று 90 டிகிரி களால் மாற்றப்படுகின்றன ஆனால் மின்னோட்ட நேரம் ஒன்றுக்கொன்று 90 டிகிரி இடப்பெயர்ச்சி இருக்க வேண்டும் எனவே பொதுவாக ஒரு மின்தேக்கியை வழங்க வேண்டும் இது உண்மையில் தூண்டல் மோட்டரின் மின்னழுத்தமாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் பின்தங்கியிருக்கும் முக்கிய வைண்டிங் மின்னோட்டமாக இதை நான் கொண்டிருக்கப் போகிறேன் என்றால் φm என்று சொல்லலாம் துணை வைண்டிங் மின்னோட்டம் 90 டிகிரி யில் சரியாக இருக்க விரும்புகிறேன் எனவே இது சில Ia ஆக இருக்க வேண்டும் என்னால் இதைச் செய்ய முடிந்தால் இந்த இரண்டும் உண்மையில் ஒன்றுக்கொன்று 90 டிகிரி இடம்பெயர்ந்துள்ளனர் அவற்றின் ஃப்ளக்ஸ் களும் ஒன்றுக்கொன்று 90 டிகிரி இடம்பெயரும் இது உண்மையில் ஒரு சுழலும் காந்தப்புலத்தை ஏற்படுத்தும் எனவே இதை நான் φa எனக் குறிப்பிடுவோம் இந்த மின்னோட்டம் முன்னணி வகிக்க விரும்பினால் நான் ஒரு மின்தேக்கியை வைக்க வேண்டும் ஆனால் மின்தேக்கியை ஸ்லாட்களுக்குள் வைக்க முடியாது இதுதான் M மற்றும் MM எனில் நாம் பொதுவாக என்ன செய்கிறோம் என்பதற்கான காரணம் இதுதான் இங்கு வரும் துணை வைண்டிங் குடன் ஒரு மின்தேக்கியை வெளிப்புறமாக இணைக்கப் போகிறேன் இப்போது நான் இங்கே கேஜ் ரோட்டார் வைத்திருக்கிறேன் தொடக்க ஏற்பாட்டுடன் ஒற்றை பேஸ் தூண்டல் மோட்டரின் ஒட்டுமொத்த கட்டமைப்பு இதுவாகும் எனவே இது தொடக்க முறையின் முக்கிய கருத்து துணை வைண்டிங் மின்னோட்டத்தை மெயின் வைண்டிங் மின்னோட்டத்துடன் ஒப்பிடும்போது குறிப்பிட்ட கோணத்தில் இடமாற்றம் செய்வதாகும் எனவே எனக்கு வெவ்வேறு முறைகள் உள்ளன நான் சொல்லும் முதல் முறை ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் எனவே இந்த விஷயத்தில் அடிப்படையில் துணை வைண்டிங் மிகவும் அதிக ரெசிஸ்டன்ஸ் ஆக இருக்கும் அதே சமயம் மெயின் வைண்டிங் அதிக தூண்டக்கூடியதாக இருக்கும் இது பொதுவாக ஸ்பிலிட் பேஸ் ஸ்டார்டர் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் நீங்கள் முக்கியமாக துணை வைண்டிங் மற்றும் மெயின் பிணைப்புக்கு இடையில் கட்ட கோணத்தை பிரிக்க முயற்சிக்கிறீர்கள் எனவே இது மின்னழுத்தமாக இருந்தால் நான் வைத்துக்கொள்ள போகிறேன் மெயின் வைண்டிங் மின்னோட்டம் சற்று பின்தங்கியிருக்கும் எனவே இது φm அதேசமயம் நான் φaux ஐ பெறப்போகிறேன் அது மிகவும் பின்தங்கியிருக்கிறது எனவே இது Iaux ஆக இருக்கும் இது IM ஆக இருக்கும் நான் φaux ஐ பெறப்போகிறேன் அது மிகவும் சிறியதாக இருக்க வேண்டும் எனவே இன்னும் இந்த இரண்டிற்கும் இடையில் ஒரு நல்ல அளவு பேஸ் கோணம் உள்ளது இது உண்மையில் ஃப்ளக்ஸ் பொருத்தவரை சில அளவு புரட்சியை உருவாக்கும் எனவே தொடங்குவது சாத்தியமாகும் இது சரியாக 90 டிகிரி இல்லை என்றாலும் 2 பேஸ் மாற்றப்பட்ட வைண்டிங் மற்றும் நேரம் மாற்றப்பட்ட மின்னோட்டம் உள்ளன எனவே இது சில சுழலும் பாய்ச்சலை உருவாக்க முடியும் இது ஒரு முறை இரண்டாவது முறை பொதுவாக கெப்பாசிட்டிவ் தொடக்க மோட்டாரைக் கொண்டிருக்கப் போகிறது இது எங்கள் உச்சவரம்பு விசிறிகளில் பொதுவாகப் பயன்படுத்தப்படுகிறது இதை நான் ஏற்கனவே விளக்கியுள்ளேன் எனவே நான் இதனுடன் மின்னழுத்தத்தைக் கொண்டிருக்கப் போகிறேன் இங்கு முக்கிய வைண்டிங் மின்னோட்டத்தை நான் கொண்டிருக்கிறேன் அதேசமயம் துணை வைண்டிங் மின்னோட்டம் இது போன்ற கெப்பாசிட்டர் பெறும் வகையில் அதை ஏற்பாடு செய்ய விரும்புகிறேன் எனவே மின்தேக்க தொடக்கத்தில் கெப்பாசிட்டன்ஸ் தொடங்கும் போது மட்டுமே பயன்படுத்தப்படும் அதற்குப் பிறகு துணை வைண்டிங் திறக்கப்படும் அல்லது துணை வைண்டிங் சுவிட்ச் திறக்கப்படும் அதாவது இந்த சுவிட்ச் சில வேக உணர்திறன் சுவிட்சாக இருக்கும் வேகம் 80 சதவிகிதம் அல்லது சாதாரண வேகத்தின் 60 சதவிகிதத்தை எட்டும் தருணம் அது திறக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தப் போகிறோம் எனவே மையவிலக்கு விசை என்பது அதைத் திறக்கும் எனவே இதை ஒரு மையவிலக்கு சுவிட்ச் என்று அழைப்போம் இது பல உள்ளமைவுகளில் மிகவும் பொதுவாகப் பயன்படுத்தப்படுகிறது மூன்றாவது பொதுவாக கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் கெப்பாசிட்டர் ரன் மோட்டார் எனவே இங்கே எந்த விஷயத்தில் நான் இதை மெயின் வைண்டிங் எனப் பெறப் போகிறேன் மற்றும் சுவிட்ச் துணை வைண்டிங் வழியாக நான் போகிறேன் என்றால் நான் இங்கே சுவிட்சைக் காட்ட வேண்டும் மாறாக கெப்பாசிட்டர் மற்றும் துணை வைண்டிங் குடன் இங்கே சுவிட்சைக் காட்ட வேண்டும் எனவே இது துணை வைண்டிங் இது கெப்பாசிட்டர் அதாவது ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் மற்றும் இது சுவிட்சாக இருக்கும் இது தவிர நான் இயங்கும் மின்தேக்கியையும் கொண்டிருக்கிறேன் எனவே இயங்கும் மின்தேக்கி 0 5 HP மோட்டராக இருந்தால் 30 40 மைக்ரோ ஃபாரட் போன்றது அதேசமயம் நான் தொடங்குவதற்கு 250 300 மைக்ரோ ஃபாரட் என்ற பெரிய மதிப்பைப் பெறப்போகிறேன் எனவே தொடக்க மின்தேக்கி மதிப்பு பெரியதாக இருக்கும் இயங்கும் மின்தேக்கி மதிப்பு சிறியதாக இருக்கும் ஆனால் இயங்கும் மின்தேக்கியைக் கொண்டிருப்பது இந்த குறிப்பிட்ட மோட்டரில் வரும் முறுக்குவிசை அதிகரிக்கும் எனவே இது முறுக்கு உற்பத்தி மற்றும் சக்தி காரணி ஆகிய இரண்டிலும் செயல்திறனை மேம்படுத்தும் எனவே இந்த வழியில் இது மிகவும் நன்றாக இருக்கும் சில நேரங்களில் நம்மிடம் கெப்பாசிட்டர் ரன் மோட்டார் மட்டுமே இருக்கலாம் இது ஒரு மின்தேக்கி மட்டுமே துணை வைண்டிங் குடன் தொடரில் பயன்படுத்தப்படும் அது இயங்கும் போது மற்றும் தொடங்கும் போது சுற்றுக்குள் இருக்கப் போகிறது என்பதை உறுதிப்படுத்த கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டார் கொடுப்பதைப் போன்ற உயர் தொடக்க முறுக்கு கொடுங்கள் ஆனால் இன்னும் அதை நிர்வகிக்க முடியும் நான்காவது ஒரு ஷேடட் போல் மோட்டார் ஷேடட் போல் மோட்டாரில் என்ன நடக்கிறது என்றால் இது ஒரு போல் ஆக இருந்தால் இந்த போல் இல் நான் ஒரு சிறிய புரோட்ரஷன் செய்யப் போகிறேன் இதேபோல் இந்த போல் இல் ஒரு சிறிய புரோட்ரஷன் இருக்க போகிறது இதுவும் அதே மெயின் வைண்டிங் ஆகும் இப்போது என்ன நடக்கப் போகிறது என்பது இந்த புரோட்ரஷனில் ஒரு சிறிய நிழல் வளையம் இருக்கும் இது மிகவும் தடிமனாக இருக்கும் இது ஒரு செப்பு வளையமாக இருக்கலாம் எனவே இது R குறைவாக இருக்க வேண்டும் X அதிகமாக இருக்க வேண்டும் அதேசமயம் இது R ஐ விட அதிகமாக இருக்கும் ஆனால் எக்ஸ் X அதிகமாக இருக்காது அவை ஒப்பிடத்தக்கவை ஏனென்றால் இது இங்குள்ள ஃப்ளக்ஸ் போல இருக்கும் மின்னோட்டம் மிகவும் பின்தங்கியிருக்கும் தூண்டப்பட்ட மின்னோட்டம் பின்தங்கியிருக்கும் ஃப்ளக்ஸ் பின்தங்கியிருக்கும் எனவே இந்த ஃப்ளக்ஸ் இங்குள்ள ஃப்ளக்ஸ் உடன் ஒப்பிடும்போது முன்னணியில் இருக்கும் இங்கே ஃப்ளக்ஸ் பின்தங்கியிருக்கிறது அதேசமயம் ஃப்ளக்ஸ் இங்கே முன்னிலை வகிக்கிறது எனவே இந்த இரண்டிற்கும் இடையில் நீங்கள் ஒரு பேஸ் மாற்றத்தை உருவாக்கப் போகிறீர்கள் என்பது போல் இருக்கும் எனவே இது ஒரு சுழலும் காந்தப்புலத்தை உருவாக்குவது போன்றது ஆனால் இங்கே உருவாக்கப்படும் முறுக்கு உண்மையில் குறைவாக இருக்கும் எனவே பொதுவாக ஒரு ஹேர் ட்ரையரில் முறுக்குவிசை மிக அதிகமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை அந்த சந்தர்ப்பங்களில் அல்லது ஒரு சிறிய நீரூற்று இருக்கக்கூடிய பொம்மைகள் உள்ளன என்று எடுத்துக்கொள்வோம் இது தண்ணீரை மேலே அல்லது கீழ்நோக்கி தள்ளும் சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு இந்த வகை மோட்டார்கள் தேவைப்படலாம் எனவே பொம்மை மோட்டார்கள் அல்லது இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் ஹேர் ட்ரையரில் இதைப் பயன்படுத்தலாம் இந்த வகையான ஷேடட் போல் உள்ளமைவைப் பயன்படுத்துகிறோம் எனவே ஸ்டார்டர் வைண்டிங் எவ்வாறு வடிவமைப்பது என்ற விவரங்களுக்கு நான் வரவில்லை ஏனென்றால் அது இந்த பாடத்திட்டத்தின் எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் எனவே யாராவது ஆர்வமாக இருந்தால் அவர்கள் ஒற்றை பேஸ் மோட்டார் என்று அழைக்கப்படும் எந்த சிறப்பு புத்தகத்தையும் தேடி படிக்கலாம் எனவே ஒட்டுமொத்தமாக இந்த குறிப்பிட்ட சொற்பொழிவில் நாங்கள் என்ன செய்தோம் என்பது ஒற்றை பேஸ் தூண்டல் மோட்டரின் கண்ணோட்டத்தின் வழியாக செல்ல வேண்டும் கட்டுமான அம்சங்களுடன் தொடங்கிய பின்னர் ஒற்றை பேஸ் தூண்டல் மோட்டரின் செயல்பாட்டின் அடிப்படைக் கொள்கையுடன் தொடங்கினோம் இரட்டை புலம் சுழலும் காந்தப்புல கோட்பாட்டின் அடிப்படையின் இயக்கக் கொள்கையைப் பார்த்தோம் பின்னர் சமமான சுற்று மற்றும் சமமான சுற்று அளவுருக்களை எவ்வாறு தீர்மானிப்பது என்பதைப் பார்த்தோம் திறந்த சுற்று மற்றும் குறுகிய சுற்று சோதனையைப் பார்த்தோம் முறுக்கு மற்றும் சக்திக்கான வெளிப்பாடும் எங்களுக்கு கிடைத்தது இறுதியாக 4 தொடக்க முறைகளைப் பார்த்தோம் எனவே ஒற்றை பேஸ் தூண்டல் மோட்டார் பற்றி நான் சொல்ல வேண்டியது அவ்வளவுதான் உங்கள் கவனத்திற்கு மிக்க நன்றி